படங்களின் முறை II தரையிறக்கப்பட்ட தரையுடன் இணைக்கப்பட்ட உலோக சமதளப் பரப்பு மற்றும் தரையுடன் இணைக்கப்பட்ட உலோகக் கோளத்தின் முன்னுள்ள புள்ளி மின்னூட்டம் முந்தைய சொற்பொழிவில் ஒரு உலோக மேற்பரப்புக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ள தரையிறக்கப்பட்ட அல்லது v0 என்றுள்ள ஒரு மின்னூட்டத்திற்கான மின்னழுத்தத்தைக் கண்டறிய நாம் தீர்வின் தனித்துவத்தைப் பயன்படுத்தினோம் மேற்பரப்புக்கு முன்னால் உள்ள ஒரு மின்னூட்டம் q க்கு கழித்தல் குறியீட்டை மேற்பரப்பிலிருந்து Z தொலைவில் அதே தூரத்தில் உள்ள q என்ற மற்றொரு மின்னூட்டத்திற்கு வைப்பதன் மூலம் மின்னழுத்தத்தைப் பெற முடியும் என்பதை நாம் கண்டறிந்தோம் q over 2 pi Z naught over s square plus Z naught square raise to 3 by 2 என மேற்பரப்பு மின்னூட்டம் சிக்மாவையும் கணக்கிட்டோம் இப்போது இது ஒரு உலோக மேற்பரப்புக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டால் இந்த மின்னூட்டத்தின் மீதான விசையைப் பற்றி என்ன கூறுவது ஏனெனில் இந்த எதிர்மறை மின்னூட்டங்களால் இது வெளிப்படையாக ஈர்க்கப்படும் இது இங்கே ஒரு கழித்தல் அறிகுறியாகும் மேற்பரப்பில் எதிர்மறை மின்னூட்டங்கள் தூண்டப்படும் அனைத்தையும் இந்த மைனஸ் q இலிருந்து நேரடியாக கணக்கிட முடியும் சார்ஜ் q இல் உள்ள விசையை இந்த இரண்டு மின்னூட்டங்களுக் கிடையேயான விசையாக கணக்கிட முடியும் மின்னூட்டம் மற்றும் அந்த மின்னூட்டத்தின் படம் எனவே இதன் மீதான விசை 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 q ஸ்கொயர் ஓவர் 4 இசட் 0 ஸ்கொயர் என கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது எனவே இங்கே மைனஸ் அடையாளத்துடன் Z அலகு திசையன் ஐ வைப்போம் இது 1 ஓவர் 4 Z நாட் ஸ்கொயர் எனக் கவனியுங்கள் இது தூண்டப்பட்ட மின்னூட்ட அடர்த்தி சிக்மா z நாட் ஆகியவற்றால் q இல் விசையைக் கணக்கிடுவதற்கான ஒரு பயிற்சியாக இதை விடுகிறேன் மற்றும் இது இதற்கு சமம் எனக் காட்டுங்கள்

சார்ஜ் q இன் நிலை மின்னழுத்தம் பற்றி என்ன நம்மிடமுள்ள இந்த இமேஜ் சார்ஜ் q மற்றும் இமேஜ் சார்ஜ் மைனஸ் q உடன் Z 0 தூரத்தை சேர்க்கவும் மின்னழுத்தம் V ஐ 1 ஓவர் 4 pi எப்சிலன் 0 q ஸ்கொயர் ஓவர் 2 Z 0 என நான் எழுத முடியுமா ஏனெனில் இது இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையிலான ஆற்றல் மின்னழுத்தம் ஆகும் மற்றும் விடை என்பது இல்லை அதற்கு மிக எளிய காரணம் இருக்கிறது அதற்கு காரணம் கொடுக்கப்பட்ட மின்னூட்ட பரவலின் காரணமாக மின்னழுத்தத்தை நாம் கணக்கிடும்போது இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதை நாம் தொகையீடு rho r prime over r minus r prime d v prime 1 over 4 pi Epsilon 0 என எழுதலாம் மற்றும் ஒரு மின்னூட்டத்தை முடிவிலியிலிருந்து அந்த புள்ளிக்கு கொண்டு வருவதற்கு செய்யப்படும் வேலை மின்னூட்ட அடர்த்தி என்பது நிலையானதாக அதாவது மாறாததாக கொடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த வழக்கில் இமேஜ் சார்ஜ் சிக்கலில் மின்னூட்டம் உள்ளே வருகிறது அல்லது வெளியே செல்கிறது என்பதை கவனிக்கவும் மின்னூட்ட அடர்த்தி சிக்மா Z 0 ஐ சார்ந்துள்ளது எனவே இந்த சூத்திரத்தை என்னால் நேரடியாக பயன்படுத்த முடியாது இந்த சூத்திரம் இந்த சூத்திரத்தின் பயன்பாடு இந்த rho என்பது டெல்டாவின் செயல்பாடாக இருக்கும் என்ற விடையை நேரடியாக எனக்கு அளிக்கிறது இந்த வழக்கில் செய்யப்பட்ட வேலையை நான் வெளிப்படையாகக் கணக்கிட வேண்டும் எனவே சார்ஜ் q ஐ Z 0 இலிருந்து முடிவிலிக்கு நகர்த்துவதில் செய்யப்பட்டுள்ள வேலையை கணக்கிடுவோம் அந்த செய்யப்பட்டுள்ள வேலை W என்பது முடிவிலியில் உள்ள மின்னூட்ட துகள் கழித்தல் Z 0 இல் உள்ள V ஆகியவற்றின் ஆற்றல் மின்னழுத்த வேறுபாடாக இருக்கும் எனவே நாம் இதைக் கணக்கிடுவோம் மின்னூட்டத்தின் மேலுள்ள விசை மைனஸ் Z 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 q ஓவர் 4 Z ஸ்கொயர் அது Z தூரத்தில் இருந்தால் நம்மால் Z திசையில் பயன்படுத்தப்படும் விசையானது 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 ஆக இருக்கும் q ஓவர் 4 Z ஸ்கொயர் எனவே நம்மால் செய்யப்பட்ட வேலை 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 ஆக இருக்கும் மற்றும் இது q ஸ்கொயர் q ஸ்கொயர் இண்டெகரேஷன் தொகையீடு 1 ஓவர் 4 Z ஸ்கொயர் d Z ஆனது Z 0 இலிருந்து முடிவிலிக்கு நகரும் மேலும் இது எனக்கு 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 q ஸ்கொயர் ஓவர் 4 Z நாட் என்பதைத் தரும் இது முடிவிலி இல் உள்ள மின்னழுத்தம் V கழித்தல் Z 0 இல் உள்ள மின்னழுத்தம் V க்கு சமம் முடிவிலி மின்னழுத்தத்தை 0 ஆக எடுத்துக் கொண்டால் எனக்கு V Z 0 என்பது மைனஸ் q ஸ்கொயர் ஓவர் 4 pi எப்சிலன் 0 க்கு சமம் என்று கிடைக்கிறது 1 ஓவர் 4 Z 0 எனவே இது 1 ஓவர் 2 Z நாட் இல்லை ஆனால் 1 ஓவர் 4 Z நாட்

இவை படம் மின்னழுத்தம் இமேஜ் பொட்டன்ஷியல் என அறியப்படுகின்றன எனவே V Z Z என்ற தூரத்தை ஒரு தரையிறக்கம் செய்யப்பட்ட மேற்பரப்பின் முன்னோ அல்லது ஒரு உலோகத்தின் முன்னோ இணைக்கும்போது இது 0 மின்னழுத்தம் கொண்டது சார்ஜ் q வின் மின்னழுத்த ஆற்றலானது மைனஸ் 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 q ஸ்கொயர் ஓவர் 4 Z நாட் என வழங்கப்படுகிறது இது பட மின்னழுத்த மாக அறியப்படுகிறது இது இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே நாம் கணக்கீடு செய்யும் நிலை மின் அழுத்தத்திற்கு சமமானது அல்ல என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் 2 Z நாட் என்ற தூரத்தை சேர்க்கவும் ஏனெனில் இந்த விஷயத்தில் நீங்கள் மின்னூட்டம் சோதனை மின்னூட்டம் ஆகியவற்றை நகர்த்துகிறீர்கள் எனில் q என்பது இந்த வழக்கில் தானாகவே மாறும் மின்னூட்டப் பரவல் ஆகும் எனவே பட மின்னூட்டத்தின் காரணமாக மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் மின்அழுத்தம் மற்றும் விசையை நாம் கணக்கிட்டுள்ளோம் மேற்பரப்பு மின்னூட்ட அடர்த்தியை நாம் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளோம் இந்த Z 0 இல் மின்னூட்டம் இருக்கும் காரணத்தால் சிக்மா S ஆல் ஏற்படும் மின் அழுத்தத்தை கணக்கீடு செய்யவும் அதன் முடிவு என்ன என்பதைப் பார்க்கவும் நான் விரும்புகிறேன் பட முறையைப் பயன்படுத்தி தீர்க்கக்கூடிய ஒரு தொடர்புடைய பிரச்சனையில் நான் ஒரு கோளத்தை எடுத்துக் கொண்டால் ஒரு உலோகக் கோளத்தை எடுத்துக்கொண்டால் மற்றும் அது தரையிறக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது என்றால் இதன் மேல் உள்ள மின்னழுத்தம் 0 என்பது இதன் அர்த்தம் இதற்கு முன்னால் குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு சார்ஜ் q ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் இதை கோளத்தின் மையத்திலிருந்து d என்று சொல்லலாம் இந்த விஷயத்தில் மேலும் என்னால் மற்றுமொரு மின்னூட்டத்தை கண்டுபிடிக்க முடியும் அதாவது இங்கே எனது ஆர்வத்தின் பகுதி என்பது வெளிப்புற கனஅளவு ஆகும் இந்த உலோகத்திற்குள் உள்ள மின்னூட்டத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும் எனவே எல்லை நிபந்தனை திருப்தி அளிக்கிறது இங்கே எல்லை நிபந்தனை என்ன முடிவிலியில் உள்ள V என்பது 0 V ∞ 0 இதை நான் மையமாகவோ அல்லது தோற்றமாகவோ எடுத்துக் கொண்டால் r இல் உள்ள V R க்கு சமம் இந்த R கோளத்தின் ஆரம் என்றால் 0 V r R 0 2 எல்லை நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய q இன் மின்னழுத்தத்தின் உடன் இணைந்த மற்றொரு மின்னூட்டத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தால் பின்னர் நான் எனது தீர்வைக் கண்டுபிடிக்க முடியும் ஏனென்றால் அது ஒரு தனித்துவமான விடை எனவே இந்த கோளத்தின் மையத்தில் சார்ஜ் q வை வைக்கும் போதும் மையக்கோட்டின் அதே வரியுடன் வைக்கும் போதும் அது இந்தக் கோளத்தின் மையத்தையும் மற்றும் சார்ஜ் q வையும் இணைக்கும் எனில் சார்ஜ் q பிரைம் மற்றும் எல்லை நிபந்தனைகளையும் என்னால் பூர்த்தி செய்ய முடியுமா என்று பார்ப்போம் எனவே r வெக்டாரில் திசையனில் மின்னழுத்தம் V ஐ எழுதுவோம் இப்போது நான் இந்த திசையை Z திசையாக எடுக்கப் போகிறேன் இந்த திசையை நான் Z திசையாக எடுத்துள்ளேன் என்று நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் உங்களால் முடியாவிட்டால் நான் உங்களுக்கும் தருகிறேன் மற்றொரு படம் இங்கே நான் இந்த திசையை Z திசையாக எடுத்துக்கொண்டு இந்த மின்னூட்டத்தை மையத்திலிருந்து d தொலைவில் இங்கே வெளியே எடுத்துள்ளேன் மையத்திலிருந்து சேரும் வரியிலும் மின்னூட்டம் q அல்லது Z திசையிலும் மையத்திலிருந்து தூர d பிரைம் தொலைவில் மற்றொரு மின்னூட்டம் q பிரைமை வைக்கவும் பின்னர் V r ஐ 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 q ஓவர் mod r மைனஸ் d என்று Z இல் எழுதலாம் இந்த மின்னூட்டம் q மற்றும் பட மின்னூட்டம் ஆகியவற்றால் உருவான மின்னழுத்தத்தை நான் வேறு வண்ணத்தில் எழுதப் போகிறேன் மற்றும் 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 q பிரைம் ஓவர் r மைனஸ் d பிரைம் Z எனவே நான் அதை உலோகக் கோளத்தின் உள்ளே வேறு தூரத்தில் வைத்திருக்கிறேன் எனவே பாய்சனின் சமன்பாட்டிற்கு வெளியே அப்படியே உள்ளது r மைனஸ் d Z என்பது ஸ்கொயர் ரூட் ஆப் r ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் மைனஸ் 2 r d cos தீட்டா r மைனஸ் d பிரைம் Z இதேபோல் ஸ்கொயர் ரூட் ஆப் r ஸ்கொயர் பிளஸ் d பிரைம் ஸ்கொயர் மைனஸ் 2 r d பிரைம் cosine தீட்டா இரண்டு மின்னூட்டங்களும் Z அச்சில் இருப்பதால் தீட்டா அப்படியே உள்ளது எனவே இப்போது r இல் மின்னழுத்தம் V ஐ 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 என எழுதுவோம் இது பொதுவானது q ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆப் r ஸ்கொயர் பிளஸ் d பிரைம் ஸ்கொயர் மைனஸ் 2 r d பிரைம் cosine ஆப் தீட்டா இந்த மின்னூட்டங்களை உருவாக்க நான் இங்கே சில கையாளுதல்களைச் செய்யப் போகிறேன் இருப்பினும் ஆரம்பத்தில் இரண்டு வெவ்வேறு மின்னூட்டங்களைப் பார்த்து அதன் மேற்பரப்பைக் கண்டுபிடிப்பதன் மூலமும் அவை உருவாக்கப்படலாம் அங்கு மின்னழுத்தம் 0 ஆகும் ஆனால் இங்கே நான் ஒரு சிறிய கையாளுதலைச் செய்யப் போகிறேன் நான் இதை 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 க்கு சமமாக எழுதப் போகிறேன் நான் r ஐ பொதுவானதாக எடுத்துக்கொள்வேன் உள்ளே நான் இந்த 1 பிளஸ் d ஓவர் r ஸ்கொயர் மைனஸ் 2 d ஓவர் r cosine தீட்டா raise to 1 half பிளஸ் q பிரைம் ஐ அப்படியே விட்டுவிட்டு நான் இங்கே d பிரைம் ஐ பொதுவானதாக எடுத்துக்கொள்வேன் d பிரைம் ஸ்கொயர் ரூட் ஆப் 1 பிளஸ் r ஓவர் d பிரைம் ஸ்கொயர் மைனஸ் 2 r ஓவர் d பிரைம் கொசைன் ஆப் தீட்டா எனக்கு என்ன வேண்டுமென்றால் R க்கு சமமான r மாடுலசை நான் விரும்புகிறேன் V ஆனது 0 ஆக இருக்க வேண்டும் எனவே R க்கு சமமான மாடுலஸ் r ஐ எடுத்துக்கொள்வோம் அல்லது இது r ஐ R க்கு சமமாகக் குறிக்கிறது மின்னழுத்தத்தை நாம் எழுதுவோம் எனவே V இல் mod r R க்கு சமம் மேலும் அது 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 q ஓவர் r 1 பிளஸ் d ஓவர் r ஸ்கொயர் மைனஸ் 2 d ஓவர் r cos தீட்டா raise to one half உயர்த்தப்பட்ட ஒரு பாதி பிளஸ் q பிரைம் ஓவர் d பிரைம் 1 பிளஸ் R ஓவர் d பிரைம் ஸ்கொயர் மைனஸ் 2 R ஓவர் d பிரைம் cos தீட்டா க்கு சமம் மற்றும் நான் இந்த முழு விஷயமும் 0 ஆக இருக்க விரும்புகிறேன் முன்னால் மைனஸ் அடையாளத்துடன் உள்ள q பிரைம் ஓவர் d பிரைம் q ஓவர் r க்கு சமமாகவும் மற்றும் d ஓவர் R R ஓவர் d பிரைம் க்கு சமமாகவும் இருக்கும் என நான் எடுத்துக்கொண்டால் எனக்கு இரண்டு அறியப்படாத q பிரைம் மற்றும் d பிரைம் மற்றும் எனக்கு இரண்டு சமன்பாடுகள் கிடைத்துள்ளன எனவே இது எனக்கு d பிரைம் என்பது R ஸ்கொயர் ஓவர் d க்கு சமம் என தருகிறது இது நிச்சயமாக R ஐ விட குறைவாக உள்ளது ஏனெனில் d R ஐ விட அதிகமாகவும் மற்றும் q பிரைமானது மைனஸ் q R ஓவர் d க்கு சமமாகவும் உள்ளது எனவே நான் கண்டறிந்த விஷயம் என்னவென்றால் இந்த கோளம் தரையிறங்கியிருந்தால் அதன் மையத்திலிருந்து d தூரத்தில் ஒரு மின்னூட்டத்தை வைத்தால் பின்னர் நான் மற்றொரு q பிரைம் என்ற மின்னூட்டத்தை இங்கே வைத்தால் இது q q பிரைம் என்பது மைனஸ் q ற்கு சமம் R ஓவர் d q −q R d ஆரம் R ஆகும் D பிரைம் என்ற தொலைவை சேர்க்கும்போது அது R ஸ்கொயர் ஓவர் d d R2 d எனில் Vயானது மேற்பரப்பிலும் r முடிவிலியாக இருக்கும் போதும் V யானது பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே எல்லை நிலையை பூர்த்தி செய்யும் மின்னூட்டங்களின் கலவையை இந்தப் பகுதியில் நாங்கள் கண்டறிந்துள்ளோம் இந்த கோளத்திற்கு வெளியே டெல் ஸ்கொயர் V என்பது மைனஸ் q ஓவர் எப்சிலன் 0 டெல்டா r மைனஸ் இந்த d வெக்டார் திசையன் க்கு சமம் இது Z அச்சில் இருந்தால் d Z ஆக மாறும் எனவே நான் உங்களுக்குத் தெரிவிக்க முயன்றது என்னவென்றால் தீர்வின் தனித்துவத்தைப் பயன்படுத்தி ஒரு சில சூழ்நிலைகளில் நாம் கணக்கிட முடியும் எடுத்துக்காட்டாக தரையிறக்கப்பட்ட தரையுடன் இணைக்கப்பட்ட உலோக சமதளப் பரப்பு மற்றும் தரையுடன் இணைக்கப்பட்ட கோளம் அல்லது உலோகக் கோளத்தின் முன்னுள்ள புள்ளி மின்னூட்டம் என இரண்டு எடுத்துக்காட்டுகளை நாம் செய்துள்ளோம் எல்லை நிலை மற்றும் சரியான பாய்சான் சமன்பாட்டை பூர்த்தி செய்யும் மின்னூட்ட சேர்க்கைகளை நாம் காணலாம் எனவே அந்த சூழ்நிலைக்கான சரியான தீர்வை இது தருகிறது ஒரு சமதளப் பரப்பிற்க்கு முன்னால் உள்ள மின்னூட்டத்தை கண்டுபிடிப்பதற்கு நான் செய்ததை போன்று சில கணக்குகளை உங்களுக்கு விட்டுவிடுகிறேன் அதை முயற்சித்துப் பார்க்கவும்